எனவே நார்ட்டன் தேற்றத்தை பயன்படுத்தி மற்றொரு உதாரணத்தில் RN மற்றும் IN ஐ கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே விவாதித்தது போல RN என்பது வேறொன்றுமில்லை RThevenin ஆகும் தெவனின் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடித்தது போலவே நார்ட்டன் ஐ அடையலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏற்கனவே நிறைய கணக்குகளை பார்த்துள்ளோம் எனவே இதைப் பற்றி புரிந்து கொள்வது மிகவும் எளிதாகும் என்னால் அதை செய்ய முடியும் முதல் விஷயம் என்னவென்றால் நெட்வொர்க்கில் ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கும் போது அவற்றை அனைத்து வைக்க முடியாது இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் சை மட்டுமே அனைத்து வைக்க முடியும் எனவே உதாரணமாக அவ்வாறு செய்தால் பின்னர் தீர்வுகள் கிடைக்கும் இந்த சர்க்யூட்டில் RN ஐ கண்டுபிடிக்க விரும்பினால் அதாவது RTheveninஐ கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இங்கே ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் உள்ளது மேலும் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்சை இணைக்க வேண்டும் இது என்று சொல்லலாம் இங்கு V0 1 வோல்ட் ஆகும் இப்போது இதை ஷாட் செய்ய வேண்டும் ஏனெனில் டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆனது அணைக்கப்பட வேண்டும் எனவே இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷாட் செய்யப்பட்டதால் கரண்ட் i0 ஆனது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இல் இருந்து சர்க்யூட்டின் வழியாக செல்கிறது மற்றும் இங்கு ஒன்றும் நடக்கவில்லை ஏனெனில் இது ஷார்ட் சர்க்யூட் ஆகும் மேலும் இதன் வழியாக இயல்பாகவே கரண்ட் பாய்வதில்லை அதாவது iy பூஜ்ஜியம் ஆகும் அதேபோல் 2 iy பூஜ்ஜியம் ஆகும் ஏனெனில் iy 0 எனவே அடிப்படையில் i0 இங்கே மட்டுமே பாயும் அதாவது இந்த சுற்றில் கரண்ட் i0 இவ்வாறு இருக்கும் மேலும் இங்கு ஒன்றும் இருக்காது ஏனென்றால் இந்த பாதை ஷாட் ஆகும் மேலும் இந்த பாதை ஷாட்டாக இருப்பதால் கரண்ட் இந்த இடத்தில் இருக்கும் மேலும் கரண்ட் ஆனது ஷார்ட் சர்க்யூட் வழியாக செல்வதால் இங்கே கரண்ட் இருக்காது அதாவது iy 0 எனவே இங்கே எதுவும் இருக்காது மேலும் இங்கே எதுவும் இருக்காது எனவே iy 0 அடிப்படையில் சர்க்யூட் இன் சுற்றில் இந்த பகுதி மட்டுமே செயலில் உள்ளது அடிப்படையில் 5 i V0 1 ஆகும் அதாவதுV0 i0 5Ω ஆகும் மற்றும் V0 1 ஆனால் V0 1 ஒன்று என எடுக்க வேண்டாம் ஏனெனில் நாம் பெற்ற சமன்பாடு ஆனது V0 5 i0 ஆகும் அதாவது V0 i0 5 அதாவது RN என்பது RThevenin 5 Ω எனவே இது RN ஆகும் எனவே இதை ஷார்ட் செய்வதால் இங்கே கரண்ட் பாய்வதில்லை மேலும் டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆன ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ இங்கே இணைப்பதால் இன்டிபென்டன்ட் சோர்ஸ் ஐ அணைக்கலாம் எனவே இவ்வாறு RN பெறப்படுகிறது மேலும் IN iSC நார்ட்டன் கரண்டை பெறுவதற்கு இந்த சர்க்யூட்டை பின்னர் வரையலாம் எனவே இங்கே V0 1 வோல்ட் உண்மையில் இங்கே V0 1 வோல்ட் என்பது ஒரு விஷயம் அல்ல அதைப்போல் அது 1 வோல்ட் 2 வோல்ட் 3 வோல்ட் ஆக இருந்தாலும் ஒரு பொருட்டல்ல அடிப்படையில் V0 i0 பெற வேண்டும் இதன் மூலம் RN 5 என்பதை பெறலாம் இப்போது இதை ஷார்ட் செய்யும் போது ஷார்ட் சர்க்யூட் கரண்டை இங்கே கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த வழியாக பாயும் கரண்ட் i ஆகும் இது ஷார்ட் சர்க்யூட் என்பதால் இங்கே 8Ω ரெசிஸ்டன்ஸ் 21 ஓல்ட் க்கு இணையாக உள்ளது அதனால் iy 20 8 அதாவது 2 5 ஆம்பியர் ஆகும் இந்த iy 2 5 ஆம்பியர் இருப்பதால் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் 2 iy 2 2 5 5 ஆம்பியர் ஆகும் இங்கே 5 ஆம்பியர் இவ்வாறு நுழைகிறது இந்த i யை பெறுவதற்கு இங்கே 5 ஆம்பியர் உள்ளது அதாவது iSC IN i 5 எனவே இங்கே i யை கண்டுபிடித்தாக வேண்டும் இதைப் பெற K V L யை பயன்படுத்த வேண்டும் இது 5 i 20 0 ஆகும் எனவே i 4 ஆம்பியர் ஆகும் அதாவது iSC IN 4 5 9 ஆம்பியர் ஆகும் இங்கே IN 9 ஆம்பியர் ஆகும் இங்கு செய்ததை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் இங்கே விளக்கப்பட்ட அனைத்தையும் எழுதி உள்ளேன் தயவு செய்து அதனை பார்த்து தெரிந்து கொள்ளவும் RN 5 Ω எப்படி பெற்றோம் என சொல்லிவிட்டேன் இங்கே V0 1 ஓல்ட் 1 ஓல்ட் 2 ஓல்ட் எதுவாக இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் 5 Ω ஆகும் அதேபோல் இங்கு நான் சொன்னது போல் 8 Ω வழியாக பாயும் கரண்ட் 2 5 ஆகும் இங்கே கே சி எல் ஐ பயன்படுத்தி 9ஆம்பியரை பெற்றோம் அதாவது IN isc 9 ஆம்பியர் அடுத்தது நார்ட்டன் தேற்றத்தை பயன்படுத்தி படம் 63 இல் உள்ள சுற்றில் 10Ω ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாயும் கரண்டை கண்டுபிடிக்க வேண்டும் முதலில்10 Ω ரெசிஸ்டன்ஸ்சை வெளியே எடுக்க வேண்டும் பின்னர் RN மற்றும் iSC ஐ கண்டுபிடிக்க வேண்டும் IN என்பது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆகும் எனவே இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்டை கண்டுபிடிக்க வேண்டும் ஆகவே iSC இங்கே உள்ளது இப்போது இதை எவ்வாறு செய்யலாம் என்பதை காணலாம் இது ஷார்ட் சர்க்யூட் ஆகும் மேலும் இப்போது 10 ஓம் வெளியே உள்ளது எனவே இது 12 ஆம்பியர் ஆகும் எனவே இந்த பகுதியில் கரண்ட் செல்லும் கரண்ட் மற்றும் இந்தப் பகுதியில் செல்லும் கரண்ட் ஐயும் கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது 6 Ω வழியாக செல்லும் கரண்ட் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் கரண்ட் டிவிஷன் முறையை பயன்படுத்தி 6 Ω வழியாக செல்லும் கரண்ட் ஆனது 3 36 12 அதாவது இங்கே 12 ஆம்பியர் இன்டிபென்டன்ட் கரண்ட் சோர்ஸ் உள்ளது எனவே இது நான்கு ஆம்பியர் ஆகும் இப்பொழுது இந்தப் பகுதி ஷாட் ஆகி உள்ளது அதாவது 9 ஓம் வழியாக கரண்ட் பாய்வதில்லை 4 ஆம்பியர் கரண்ட் செல்ல இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளும் எனவே 9 ஓம் வழியாக கரண்ட் பாய்வதில்லை எனவே ஆகும் கரண்ட் 0 ஆகும் இது ஷார்ட் சர்க்யூட் என்பதால் iSC IN 4 ஆம்பியர் ஆகும் எனவே எல்லா கரண்டும் ஷார்ட் சர்க்யூட் வழியாக செல்லும் அதாவது iSC IN 4 ஆம்பியர் ஆகும் அடுத்தது RN RThevenin கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்து இது ஒரு இன்டிபென்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் இது ஓபன் செய்யப்படவேண்டும் மற்றும் 1 மற்றும் 2 இக்கு இடையில் RN கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது 6 மற்றும் 3 இது ஓபன் ஆக இருப்பதால் 6 மற்றும் 3 தொடர் இணைப்பில் உள்ளது அதாவது 9 ஓம் ஆகும் அது இந்த 9 ஓம் க்கு இணையாக உள்ளது மேலும் அடிப்படையில் RN 99 99 இது 4 5 Ω ஆகும் இப்போது ஈக்விவலெண்ட் சர்க்யூட்டை பார்க்கலாம் தெவெனின் தேற்றத்தில் V Thevenin மற்றும் RThevenin தொடர் இணைப்பில் இருந்ததை பார்த்தோம் இங்கே 4 ஆம்பியர் IN ஆக பெற்றோம் இங்கே 10Ω ரெசிஸ்டன்ஸ் RNக்கு இணையாக இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கே கரண்ட் டிவிசன் முறையை பயன்படுத்தி 10 ஓம்மில் பாயும் கரண்ட் i 10 Ω கண்டறியலாம் இங்கே கரண்ட் சோர்ஸ் 4 ஆம்பியர் ஆகும் எனவே கரண்ட் டிவிசன் முறையை பயன்படுத்தி 10 ஓம்மில் பாயும் கரண்ட் i 10 Ω ஆனது 4 5 4 5 10 4 ஆம்பியர் இங்கே கிடைக்கும் கரண்ட் i 10 Ω ஆனது 1 241 ஆம்பியர் ஆகும் இதை புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன் படம் 66 காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் இல் 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாயும் கரண்டை கண்டுபிடிக்க நார்டன் ஈக்விவலெண்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாயும் கரண்டை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காக RN மற்றும் ஷார்ட் சர்க்யூட் கரண்டை IN iSC கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் அடிப்படையில் RN IN மற்றும் 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ ஆகியவை இணையாக இருக்கும் ஷார்ட் சர்க்யூட் கரண்டை பெற இதை சாட் செய்ய வேண்டும் மற்றும் இந்த RN பெற இந்த இரண்டு கரண்ட் சோர்ஸ் அணைக்கப்பட வேண்டும் அதாவது திறக்கப்பட வேண்டும் மற்றும் இங்கே iSC ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது அதே வேளையில் இந்த 2 ஆம்பியர் மேல் நோக்கி செல்கிறது மேலும் இந்த 1 ஆம்பியர் மேல் நோக்கி செல்கிறது எனவே முடிவில் இது 123 ஆம்பியர் ஆகும் மற்றும் இதன் திசை மேல் நோக்கி செல்கிறது மேலும் இது ஷாட் செய்யப்பட்டுள்ளது 3 ஆம்பியர் இங்கே உள்ளது இப்போது இந்த சர்க்யூட்டில் என்ன நடந்துள்ளது என்றால் இந்த இரண்டு பகுதியும் ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த 100 ஓம் மற்றும் 100 ஓம் இணையாக உள்ளது எது எவ்வாறாக இருந்தாலும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆனது இதில் உள்ளது எனவே இது iSC ஆகும் இந்த இரண்டு 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் சும் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டுள்ளது மேலும் iSC IN 1 23 ஆம்பியர் ஆகும் எனவே இது ஓபன் ஆக உள்ளது இது இணையாக உள்ளது எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த பாதை ஷார்ட் சர்க்யூட் செய்யப்படுகிறது 1 ஆம்பியர் கரண்ட் இந்த வழியாக செல்கிறது இது 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக செல்வதில்லை ஏனெனில் இது ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது மேலும் 2 ஆம்பியர் கரண்ட்டும் இவ்வாறு செல்கிறது ஏனெனில் இவை இரண்டும் செயல்பாட்டில் இல்லை அதாவது ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது அதாவது iSC 123 ஆம்பியர் இது ஆரம்பத்தில் மேல் நோக்கு திசையில் உள்ளது மற்றும் முடிவில் 1 ஆம்பியர் கரண்ட் ஆனது இதன் வழியாகவும் 2 ஆம்பியர் கரண்ட் ஆனது இதன் வழியாகவும் செல்கிறது மேலும் இது ஷாட் செய்யப்படுகிறது இதுவும் ஷாட் செய்யப்படுகிறது ஆகவே 1 மற்றும் 2 ஷார்ட் செய்யப்படுகிறது மேலும் இந்த 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இந்த 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் எதுவும் செல்வதில்லை எனவே அனைத்து கரண்டும் இதன் வழியாக செல்கிறது எனவே இது 3 ஆம்பியர் ஆகும் அதாவது iSC IN 3 ஆம்பியர் ஆகும் மற்றும் இது இணையாக இருக்கும்பொழுது இந்த 1 மற்றும் 2 க்கு இடையில் RN கண்டுபிடிக்க வேண்டும் அதே வேளையில் இது ஓபன் ஆக இருக்கும் மேலும் இதுவும் ஓபன் ஆக இருக்கும் அந்த நேரத்தில் 100 மற்றும் 100 இணையாக இருப்பதால் RN 50 ஓம் ஆகும் முடிவில் IN 3 ஆம்பியர் RN 50 Ω ஆகும் மேலும் 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாயும் கரண்டை கண்டறிய வேண்டும் எனவே இது 50 50 இது 3 ஆம்பியர் எனவே அடிப்படையில் இங்கே சமமான கரண்ட் பிரிவு இருப்பதால் இது 1 5 ஆம்பியர் ஆகும் எனவே இதுதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது மேலும் நார்டனில் அனைத்தும் இணையானவை அதாவது இந்த 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் சமமான நார்டன் மற்றும் நார்டன் கரண்ட் அதேபோல் தெவெனின் தேற்றத்தில் V Thevenin R Thevenin RL ஆகியவை தொடர் இணைப்பில் இருக்கும் நார்டனில் IN RN மற்றும் RL என்று கூறலாம் RL 50 ஓம் என்று கூறினால் இவை அனைத்தும் இணையானவை எனவே இது 50 50 இங்கே கரண்ட் ஆனது பாதி பாதியாக இருக்கும் அதாவது 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாயும் கரண்ட் 1 5 ஆம்பியர் ஆகும் அடுத்தது நார்டன் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே 30 ஓல்ட் இன்டிபென்டன்ட் சோர்ஸ் மற்றும் 110 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் உள்ளது இங்கே 1 மற்றும் 2 க்கு இடையில் ஷார்ட் சர்க்யூட் கரண்டை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் நார்ட்டன் ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை கண்டறிய வேண்டும் இங்கு RN RThevenin ஆகும் இங்கு இந்த சோர்ஸ் ஷார்ட் செய்யப்பட வேண்டும் மற்றும் இந்த சோர்ஸ் செய்யப்பட வேண்டும் இப்பொழுது இந்த 1 Ω மற்றும் 5 Ω இரண்டும் தொடர் இணைப்பில் இருக்கும் அதாவது 6Ω ஆகும் மற்றும் இந்த 3 Ω 6Ω இக்கு இணையாக இருக்கும் எனவே இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்டை பெறவேண்டும் இங்கே RN 2 Ω ஆகும் இதுவே RN 2 Ω ஆகும் ஏனெனில் இதனை ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டில் இருந்து எளிதாக பெறலாம் இது ஓபன் செய்யப்பட்ட சோர்ஸ் இது ஷாட் செய்யப்பட்ட சோர்ஸ் எனவே 1 56 6 மற்றும் 3 இணையாக இருப்பதால் 63 63 18 9 2 Ω இதனை சாட் செய்யும் போது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த சர்க்யூட்டை இவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த பாதை ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது இதில் 5 Ω மற்றும் 1 Ω உண்மையில் இணையாக உள்ளன இப்போது இந்த டெர்மினல் ஐ இங்கே கொண்டு வந்தால் இவை அனைத்தும் பொதுவானதாகும் எனவே 5 Ω மற்றும் 1 Ω இணையானவை இங்கே 5 Ω வழியாக பாயும் கரண்ட் என்னவென்றால் இங்கே 10 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருப்பதால் இந்த கரண்டை 5 Ω மற்றும் 1 Ω முக்கு டிவைட் செய்யவேண்டும் அப்போது 5 Ω ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாயும் கரண்ட் என்ன என்பதை கண்டறியலாம் எனவே கரண்ட் டிவிசன் முறைப்படி கரண்ட் ஆனது 1 51 10 ஆம்பியர் ஆகும் எனவே அடிப்படையில் இதன் வழியாக பாயும் கரண்ட் ஆனது 106 ஆம்பியர் அதாவது 53 ஆம்பியர் ஆகும் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் கரண்டை கண்டறிய வேண்டும் ஏனெனில் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்பது நார்டன் கரண்ட் ஆகும் எனவே இந்த டெர்மினலில் உடனடியாக ஷாட் செய்துவிட்டு இந்த கரண்ட் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் இந்த கரண்டை i0 எனக் கொள்ளலாம் எனவே அடுத்து i0 ஐ கண்டறிய வேண்டும் மேலும் iSC என்பது i0 i ஆகும் இதில் நாம் எளிமையான முறையில் i0 ஐ கண்டறியலாம் இங்கே இது ஜீரோ பொட்டன்ஷியல் என்பதால் KCL என்ற எளிமையான முறையில் இதனை நாம் கண்டறியலாம் ஆகவே இதில் 3 i0 30 எனலாம் இதிலிருந்து 30 3 i0 0 என்று கொள்ளலாம் அதாவது i0 10 ஆம்பியர் ஆகும் எனவே i0 10 ஆம்பியர் மற்றும் i 53 ஆம்பியர் எனவே IN iSC 10 5 3 அதாவது 35 3 ஆம்பியர் எனவே இதுதான் ஷார்ட் சர்க்யூட் கரெண்ட் அதாவது IN ஆகும் எனவே ஷார்ட் சர்க்யூட் கரன்ட் 353 ஆம்பியர் மற்றும் நார்ட்டன் RN என்பது 2 ஓம் ஆகும் எனவே இதுதான் நார்ட்டன் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் ஆகும் மற்றும் அடுத்து ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இங்கே படம் 72 இல் காட்டியுள்ள சர்க்யூட்டில் Voc isc ஐ பயன்படுத்தி RN கண்டுபிடிக்க வேண்டும் இது Voc ஆகும் இது டெர்மினல் 1 மற்றும் 2 க்கு இடையில் ஓபன் செய்யப்பட்டுள்ளது இது ஓபன் செய்யப்பட்டுள்ளதால் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் பூஜ்ஜியம் ஆகும் எனவே இந்த வழியாக கரண்ட் பாய்வதில்லை மற்றும் இங்கே ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் உள்ளது இதற்கான பதிலை கண்டறிவதற்கு முன்னால் நாம் Voc ஐ கண்டறிய வேண்டும் ஆனால் இங்கு இது ஓபன் ஆக உள்ளது எனவே இந்த iSC 0 மேலும் iSC 0 என்பதால் இந்தப் பகுதியும் 400 ஆகும் இது இங்கே 0 என்பதால் சர்க்யூட்டின் இந்தப் பகுதியில் கரண்ட் செல்வதில்லை இதில் கரெண்ட் சோர்ஸ் ஆனது 4iSC ஆகும் ஆகவே இதன் வழியாகவும் கரண்ட் செல்ல போவதில்லை ஏனெனில் இங்கே டிபன்டென் சோர்ஸ் ஆன iSC ஜீரோ ஆகும் எனவே இன்டிபென்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆன 5 ஆம்பியர் இதன் வழியாக சுற்றி வரும் ஆகவே இது 5 ஆம்பியர் கரண்ட் ஆகும் இந்த 5 ஆம்பியர் இவ்வாறு செல்கிறது நோடல் அனாலிசிஸ் முறைப்படி இது கிரவுண்ட் ஆகும் எனவே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்க்கு இது v 1 ஆகும் இதுவே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆகும் எனவே v 1 ஆனது 53 15 ஓல்ட் ஆகும் மற்றும் இது காமன் டெர்மினல் இங்கே 15 இருப்பதால் இதுவும் 15 ஆகும் எனவே முதலில் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டறிய வேண்டும் எனவே v 1 15 ஓல்ட் ஆக இருந்தால் இந்த வோல்டேஜ் v 1 15 ஓல்ட் ஆகும் மேலும் இது இது இதில் அம்புக்குறி இருந்தால் அதை ஆகவும் இல்லாத பகுதியை ஆகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது நாம் Voc ஐ கண்டறிய வேண்டும் என்றால் நாம் KVL ஐ பயன்படுத்த வேண்டும் எனவே iSC 0 ஆகவே இது ஓபன் சர்க்யூட் என்பதால் இது நான்கு ஆகும் எனவே இதை 40 என்று எழுதவேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இது ஓபன் சர்க்யூட் ஆகும் எனவே இவ்வாறு நகர்ந்தால் 12 முதலில் வரும் பின்னர் V o c v 1 0 ஆகும் இங்கே V 1 15 என எடுத்துக்கொண்டால் Voc 15 12 3 வோல்ட் ஆகும் மற்றும் iSC கண்டுபிடிக்க வேண்டும் iSC ஐ கண்டுபிடிக்க இந்த சர்க்யூட் க்கு செல்லலாம் மற்றும் இங்கே இந்த 1 மற்றும் 2 ஷார்ட் செய்யப்பட்டுள்ளதால் iSC கண்டுபிடிக்க வேண்டும் இது ஷாட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் 12 ஓல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உள்ளது 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் உள்ளது இது ஷார்ட் செய்யப்பட்டதால் இங்கே சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன எனவே இது v2 ஆகும் வோல்டேஜ் v2 ஆனது ரெபரன்ஸ்ன்சை சார்ந்ததாகும் இப்போது கேள்வி என்னவென்றால் iSC கண்டுபிடிக்க வேண்டும் இது காமன் டெர்மினல் ஆகும் எனவே இந்த வோல்டேஜ் v2 மற்றும் இது மைனஸ் ஆகும் எனவே இதற்கு முன்னால் பலமுறை பயன்படுத்தியது போல இந்த பகுதியிலும் நாம் KVL ஐ பயன்படுத்த வேண்டும் இதன்மூலம் நமக்கு 4iSC v 2 12 0 என்பது கிடைக்கிறது இதிலிருந்து iSC 4 என்று எழுதலாம் இந்த i ஆனது கீழ்நோக்கி செல்வதால் இது v 2 3 இது காமன் நோட் ஆகும் இங்கே KCL ல்லை பயன்படுத்தினால் iSC ஆனது இந்த திசையில் உள்ளே வருகிறது மற்றும் இந்த 5 ஆம்பியர் கரண்ட் உள்ளே வருகிறது மற்றும் இந்த 4 iSC டெர்மினல் ஐ விட்டு வெளியே செல்கிறது 4 iSC உடன் இந்த i கரண்டும் வெளியே செல்கிறது இந்த i என்பது v 2 3 ஆகும் அதாவது iSC 5 4 iSC i உள்ளே வரும் கரண்டும் வெளியே செல்லும் கரண்டும் சமமாகும் ஏற்கனவே iSC என்பது நமக்கு தெரியும் அதாவது 4 4 பயன்படுத்தினால் நமக்கு 12 v 2 கிடைக்கும் மற்றும் i என்பது v 2 3 ஆகும் எனவே எல்லா சமன்பாடுகளும் v 2 அடிப்படையில் கிடைக்கின்றன பின்னர் v 2 கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு iSC கண்டுபிடிக்க வேண்டும் இதை புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன் நோடல் அனாலிசிஸ் சை பயன்படுத்தி இங்கே 12 v 2 5 v 2 3 4 iSC எனவே iSC 12 v 2 4 இதன் மூலம் v 2 9 6 ஓல்ட் ஆகும் இந்த 9 6 ஓல்ட் மூலம் iSC ஆனது 0 6 ஆம்பியர் ஆகும் அதேபோல் நார்ட்டன் ரெசிஸ்டன்ஸ் ஆனது RN Voc iSC இந்த Voc ஆனது 3 ஓல்ட் ஆகும் மற்றும் iSC ஐ இங்கே பயன்படுத்தினால் RN 5 Ω ஆகும் இங்கே உண்மையில் iSC IN ஆகும்